டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் ன் விரிவுரை 7 க்கு வருக இது SQL அறிமுகத்தின் மொத்த 3 இல் இரண்டாவது பகுதியாகும் கடைசி விரிவுரையில் SQL இன் டேட்டா டெபானஷன் லாங்குவேஜ் மற்றும் க்வரி களின் பேசிக் ஸ்ட்ரக்ச்சர் பற்றி விவாதித்தோம் தற்போதைய விரிவுரையில் அடிப்படைகள் க்வரிகளின் ஸ்ட்ரக்ச்சர் புரிந்துகொள்வதை நாங்கள் முடிப்போம் மேலும் க்வரி களின் அடிப்படையில் பொதுவான செட் தியரிட்டிக் செயல்பாடுகளை எவ்வாறு செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் க்வரி களை உருவாக்குவதற்கு அடிக்கடி தேவைப்படும் நல் களைக் கையாளுதல் மற்றும் அக்ரிகேஷன் செயல்பாட்டை அறிவோம் எனவே இது ஒரு விரிவுரை அவுட்லைன் இவை தலைப்புகள் விவாதிப்போம் எனவே க்வரி ல் இன்னும் சில அடிப்படை செயல்பாடுகள் குறித்த விவாதத்தைத் தொடங்கினோம் இதை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் நாம் 2 டேபிள் களில் இருந்து SELECT செய்தால் அது ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ல் விளைகிறது இந்த முடிவை நாம் முன்பு பார்த்தோம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மிகவும் பயனுள்ளதாக இருக்காது என்று நாங்கள் கூறியது தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த வகையான கேள்விக்கு நாங்கள் பதிலளிக்க விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் இது சில பாடங்களை கற்பித்த அனைத்து இன்ஸ்டிரக்டர்களின் பெயர்களையும்course id சொல்கிறது எனவே நாங்கள் ஆர்வமாக இருப்பது இன்ஸ்டிரக்டரின் பெயர் மற்றும் course id எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடத்திட்டத்தில் இவை தேவைப்படும் 2 டேபிள் கள் என்று நாங்கள் வைக்கிறோம் ஏனெனில் இன்ஸ்டிரக்டரின் பெயர் இன்ஸ்டிரக்டர் டேபிள் ரிலேஷன் ல் உள்ளது பின்னர் டீச்சர்ஸ் டேபிள் எந்த கோர்ஸ் கற்பிக்கிறது என்பதற்கான ரிலேஷன் எனவே இன்ஸ்டிரக்டர் டேபிள் யில் டீச்சர்ஸ் டேபிள் யில் பெயர் உள்ளது எங்களிடம் கோர்ஸ் ஐடி உள்ளது மேலும் எந்த ஆசிரியரால் எந்த பாடநெறி கற்பிக்கப்படுகிறது என்பதற்கான இந்த ரிலேஷன் ம் இங்கே இன்ஸ்டிரக்டரின் எந்த ஐடிக்கு எந்த பெயர் உள்ளது என்பதற்கான ரிலேஷன் உள்ளது எனவே நாம் செய்வது என்னவென்றால் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதைச் செய்யும்போது நாம் ஏற்கனவே பார்த்தது போல இது போன்ற ஒன்றைப் பெறுவோம் ஆனால் ஒரு முன்னறிவிப்பு மூலம் அதைத் தகுதிபெற விரும்புகிறோம் இது இந்த அனைத்து சேர்க்கைகளிலிருந்தும் நாம் தேர்வு செய்வோம் இன்ஸ்டிரக்டர் ஐடி கோர்ஸ்களுக்கு சமம் எனவே முதல் வரிசையில் இன்ஸ்டிரக்டரைப் பற்றிப் பார்த்தால் இன்ஸ்டிரக்டர் ஐடி இதுதான் டீச்சர்ஸ் ஐடி இதுதான் இது டீச்சர்ஸ் டேபிள் யின் ஐடி அவை ஒரே மாதிரியானவை எனவே இந்த பயிற்றுனர்கள் சீனிவாசன் உண்மையில் சிஎஸ் 101 பாடத்தை கற்பிக்கிறார் அதேசமயம் இந்த வரிசையை நீங்கள் பார்த்தால் அது இன்ஸ்டிரக்டர் ஐடி இது என்றும் கற்பிக்கிறது இது இந்த கலவையில் நாங்கள் உண்மையில் ஆர்வம் காட்டவில்லை ஏனெனில் இது சேர்க்கை அர்த்தமுள்ள எதையும் தெரிவிக்காது எனவே இந்த விதிமுறையைப் பயன்படுத்துவதன் மூலம் அந்த ரெக்கார்ட் களை மட்டுமே தேர்வு செய்ய முயற்சிப்போம் இந்த 2 ஐடிகளும் ஒரே மாதிரியானவை இது இந்த குறிப்பிட்ட இன்ஸ்டிரக்டர் உண்மையில் அந்த குறிப்பிட்ட பாடத்தை கற்பிக்கிறார் எனவே நாங்கள் அவ்வாறு செய்தால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல் உண்மையில் வந்த பெரும்பாலான ரெக்கார்ட் கள் இந்த முடிவிலிருந்து அகற்றப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நான் அவற்றை வெளியேற்றினேன் எனவே இந்த பகுதியில் நீங்கள் தற்போது சீனிவாசன் கற்பித்த 3 படிப்புகளை 4 ரெக்கார்ட் களை மட்டுமே பார்க்க முடியும் எனவே நீங்கள் கற்பித்த ஒரு படிப்பு எனவே வெளியீட்டில் நீங்கள் இந்த பெயர் இந்த பெயர் பகுதி மற்றும் இந்த course id பகுதி ஆகியவற்றைக் கொண்டிருப்பீர்கள் ஏனெனில் நீங்கள் இந்த 2 இல் ப்ராஜெக்ட் செய்கிறீர்கள் எனவே இது வெளியீட்டு டேபிள் யாக இருக்கும் இது உருவாக்கப்படும் மற்றும் உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக இது நாச்சுரல் ஜாயின் இந்த விஷயத்தில் ரெலேஷனல்அல்ஜிப்ரா ல் நாங்கள் விவாதித்தோம் இதை நாம் உண்மையில் ஈக்வி ஜாயின் என்று அழைப்போம் ஏனெனில் இந்த 2 ரிலேஷன்ல் சேர கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்குப் பிறகு ஒரு ஈக்வாலிட்டி கண்டிஷன் யைப் பயன்படுத்துகிறோம் எனவே எங்கள் டேட்டாபேஸ் க்வரி அமைப்பில் பல சந்தர்ப்பங்களில் இது மிகவும் முக்கியமான செயலாகும் இது போன்ற உதாரணத்தின் மற்றொரு நீட்டிப்பு இது எனவே இங்கே நாம் மற்றொரு ப்ரெடிகேட் சேர்த்துள்ளோம் அங்கு இன்ஸ்ட்ரக்டட் அல்லது டிபார்ட்மென்ட்பெயர் ஆர்ட் என்று குறிப்பிடுகிறது எனவே இதன் பொருள் இப்போது கலைத்டிபார்ட்மென்ட் யில் உள்ள அனைத்து பயிற்றுனர்களின் பெயர்களையும் சில பாடங்களை கற்பித்தவர்களுக்கு மட்டுமே கொடுத்து அவர்களின் course id யைக் குறிப்பிடவும் எனவே இதுபோன்ற பல்வேறு வழிகளில் நீங்கள் க்வரி களை உருவாக்கலாம் மறுபெயரிடுவது சாத்தியம் நீங்கள் ஒரு ரிலேஷன் ன் ரீநேம் செய்யக்கூடிய உதாரணங்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் நீங்கள் ஒரு ஆட்ரிபூட்ஸ் க்கு மறுபெயரிடலாம் அதற்கு AS ஐப் பயன்படுத்த வேண்டும் எனவே இங்கே நீங்கள் இன்ஸ்டிரக்டரிடமிருந்து T என்று கூறியுள்ள SELECT க்வரி ல் இந்த ரிலேஷன் ன் பெயரை T ஆகக் கருதலாம் மேலும் எஸ் என இன்ஸ்டிரக்டராக மீண்டும் பார்க்கிறோம் எனவே உண்மையில் நாம் என்ன செய்கிறோம் நாங்கள் ஒரே ரிலேஷன் க்கு இடையில் ஒரு ஜாயின் செய்கிறோம் இன்ஸ்டிரக்டர் மற்றும் இன்ஸ்டிரக்டர்

உருவாக்க வேண்டும் AS என்பது ஆப்ஷனல் நீங்கள் இன்ஸ்டிரக்டர் ஐ எழுதலாம் பின்னர் நீங்கள் கொடுக்க விரும்பும் புதிய பெயரை கொடுங்கள் அதுவே இங்கே வேலை செய்யும் மற்றொரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்துக்காட்டு இங்கே ஒரு நபரையும் அவரது சூப்பர்வைசரையும் பட்டியலிடும் ஒரு ரிலேஷன் கொடுத்தால் அந்த நபரின் நேரடி அல்லது மறைமுகமான அனைத்து சூப்பர்வைசரையும் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே இந்த க்வரி நாம் எவ்வாறு கம்ப்யூட் செய்ய முடியும் என்று சிந்திக்க இதை உங்களுக்கு ஒரு பயிற்சியாக விட்டுவிடுகிறேன் SQL பல ஸ்ட்ரிங் செயல்பாடுகளை ஆதரிக்கிறது மற்றும் 2 குறிப்பிட்ட சிம்பல்ஸ் எழுத்துக்கள் குறிப்பிட்ட மேட்ச் செய்ய அனுமதிக்கும் எந்தவொரு சப் ஸ்ட்ரிங் மேட்ச் செய்ய பெர்ஸன்டேஜ் பயன்படுத்தப்படுகிறது மற்றும் எந்தவொரு குறிப்பிட்ட எழுத்தையும் பொருத்த பயன்படுகிறது மற்றும் வெவ்வேறு ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்க LIKE என்ற முக்கிய சொல்லைப் பயன்படுத்துகிறோம் எனவே இங்கே நாம் அனைத்து இன்ஸ்டிரக்டர் பெயர்களையும் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் அதன் பெயரில் "தார்" என்ற சப் ஸ்ட்ரிங்அடங்கும் இதை எழுதுவதன் மூலம் ப்ரெடிகேட் உருவாகிறது என்று கூறி இது போன்ற பெயரிடப்பட்டது எனவே ஒரு பெர்ஸன்டேஜ் இருப்பதற்கு முன்பு ஒரு பெர்ஸன்டேஜ் என்ன இருக்கிறது என சொல்கிறது எனவே எங்கும் "தார்" பெயரில் இடம்பெறும் இந்த ப்ரெடிகேட் உண்மையாக மாறும் இல்லையெனில் பெயரில் "தார்" இல்லை என்றால் ப்ரெடிகேட் தவறானது மற்றும் குறிப்பிட்ட ரெக்கார்ட் தேர்ந்தெடுக்கப்படாது எனவே இந்த வழியில் நாம் LIKE ஐப் பயன்படுத்தலாம் நாம் உண்மையில் பல்வேறு வகையான ஸ்ட்ரிங்செயல்பாடுகளைச் செய்யலாம் எனவே இப்போது இயற்கையாகவே இது எனது ஸ்ட்ரிங்கு ஒரு சதவீதம் அல்லது அண்டரஸ்கார் இருந்தால் என்ன என்பதற்கான சிக்கலைக் கொண்டுவருகிறது எனவே ரூல் பாலொட் என்னவென்றால் நீங்கள் எஸ்கேப் கேரக்டர் பயன்படுத்த வேண்டும் இது சி ப்ரோக்ராம்மிங்கிலும் நீங்கள் பார்த்த ஒரு பாணி பேட்டர்ன் நிச்சயமாக கேஸ் சென்ஸிட்டிவ் கொண்டவை எனவே இது அப்பர் கேஸ் மற்றும் லோயர் கேஸ் ஆகியவற்றை வேறுபடுத்துகிறது என்பதைப் பொறுத்தது மேலும் இவை நீங்கள் செய்யக்கூடிய ஸ்ட்ரிங் மேட்சின் வெவ்வேறு எடுத்துக்காட்டுகள் ஒரு ஸ்ட்ரிங் ன் இந்த தொடக்கத்தில் ஒரு ஸ்ட்ரிங் ன் முடிவில் ஸ்ட்ரிங் எங்கும் மேட்ச் செய்யலாம் SQL கான்காட்டினேஷன் லோயர் கேஸ் எழுத்துக்கு அப்பர் கேஸ் மற்றும் அதற்கு வைஸ்வர்சா மாற்றுவது மற்றும் வேறுபட்ட பொதுவான ஸ்ட்ரிங்செயல்பாடுகளை ஆதரிக்கிறது அவை SQL இல் செயல்பாடுகளாகக் கிடைக்கின்றன மேலும் அவை வசதிக்கு ஏற்ப பயன்படுத்தப்படலாம் இப்போது வேறு கேள்வியைக் குறிப்பிடுவோம் நாம் ஒரு க்வரி கணக்கிட்டுள்ளோம் பின்னர் பெரும்பாலும் நாங்கள் விரும்புவோம் இதன் விளைவாக குறிப்பிட்ட ரோயின் படி குறிப்பாக குறிப்பிட்ட ஃபீல்ட் ன் மதிப்பை ஆர்டர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்பினால் SQL அதை வேறொருவரால் செய்ய அனுமதிக்கிறது க்வரி ல் நீங்கள் சேர்க்கும் பிரிவு இது வரிசை என அழைக்கப்படுகிறது எனவே இது என்ன செய்யும் இந்த க்வரி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இது அனைத்து இன்ஸ்டிரக்டர்களின் பெயர்களையும் கண்டுபிடிக்கும் மற்றும் பெயர்கள் ஒரு டிஸ்டின்க்ட முறையில் நிகழும் ஏனெனில் டிஸ்டின்க்ட குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அவுட்புட் ஆர்டர் பை நேமால் இருக்கும் வரிசைப்படுத்துதல் டிசண்டிங் அல்லது அசண்டிங் ஆக இருக்கலாம் இயல்பாகவே நீங்கள் டிசண்டிங் செய்ய வேண்டுமா அல்லது அசண்டிங் செய்ய வேண்டுமா என்பதைக் குறிப்பிடுவதன் மூலம் அதைக் கட்டுப்படுத்தலாம் எனவே இது முடிவின் வியூ யை மிகவும் எளிதாக்குகிறது மற்றும் நீங்கள் நிச்சயமாக பல டிபார்ட்மெண்ட்களிலும் வரிசைப்படுத்தலாம் எனவே ஃபீல்ட் களின் கலவையின் அடிப்படையில் அதை ஆர்டர் செய்யலாம் SQL ஒரு வேர் கிளாஸ் ஐ இடையில் அனுமதிக்கிறது எனவே இடையில் 2 மதிப்புகளைக் குறிப்பிடலாம் எனவே கொடுக்கப்பட்ட 2 மதிப்புகளுக்கு இடையில் ஃபீல்ட் மதிப்பு இருக்கும் போதெல்லாம் கண்டிஷன் கணிக்கப்படும் என்பது உண்மை என எடுத்துக் கொள்ளப்படும் இல்லையெனில் அது பொய்யானது நீங்கள் மக்களையும் அடிப்படையாகக் கொண்டு ஒப்பிடலாம் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் எழுதியிருக்கலாம் நீங்கள் இன்ஸ்டிரக்டரின் சமத்துவத்தை டீச்சர்ஸுடன் சரிபார்க்கலாம் ஐடி மற்றும் டிபார்ட்மெண்ட் பெயர் ஆனால் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி ஒரு டூப்பிள் குறியீட்டை எழுதுவதன் மூலம் நீங்கள் அதை சுருக்கலாம் எனவே இவை வேறுபட்ட இடங்களில் எழுதுவதற்கான பொதுவான வசதியான வழிகள் இப்போது SQL டூப்ளிகேட் களைக் கொண்டு செல்வதைக் குறிப்பிட்டுள்ளோம் எனவே கோட்பாட்டளவில் குறிப்பிடும் ரெலேஷனல்அல்ஜிப்ரா போலல்லாமல் SQL இல் அதே ரிலேஷன்ல் டூப்ளிகேட் இன்புட் இருக்க முடியுமானால் அவற்றின் டூப்ளிகேட் இருக்கக்கூடாது எனவே ஒரு a உள்ளது செட் தியரில் டூப்ளிகேட் அனுமதிக்கப்படும்போது இது அழைக்கப்படுகிறது பின்னர் அத்தகைய செட் டூப்ளிகேட் அனுமதிக்கப்பட்டு பல செட் என அழைக்கப்படுகின்றன எனவே SQL க்வரி களின் பல மல்டி செட் வெர்ஷன் உள்ளன அல்லது ரெலேஷனல்அல்ஜிப்ரா செயல்பாடுகளைச் சொல்லலாம் எனவே உங்களிடம் ஒரு செலெக்சன் உள்ளது இது மல்டி செட் செலெக்சன் தேர்வாக இருக்கலாம் அதாவது ரிலேஷன்ல் ஒரு டூப்பிளின் சில சி1 நம்பர் காபிஸ் இருந்தால் அது கண்டிஷன் தீட்டாவை பூர்த்தி செய்கிறது பின்னர் அவை அனைத்தும் முடிவில் இடம்பெறும் அந்த காபிஸ் அனைத்தும் ஒரே நேரத்தில் காணப்படுகின்றன ஏனெனில் இது மல்டி செட் கண்டிஷன் என்பதால் ப்ரொஜெக்க்ஷன் க்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கும் இதே போன்ற டெபானஷன் உள்ளன எனவே விவரங்களை அறிந்துகொள்வதற்கும் இந்த மல்டி செட் ரிலேஷன் உண்மையில் ரெலேஷனல்அல்ஜிப்ரா ன் சிங்கள் செட் டிஸ்டிங்க்க்ஷன் டெபானஷன் யை எக்ஸ்டெண்ட் செய்வதையும் நான் உங்களிடம் விட்டு விடுகிறேன் எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு உள்ளது 2 மல்டி செட் ரிலேஷன் கள் உள்ளன ஏனெனில் நீங்கள் குறிப்பாக இதைக் காணலாம் இது ஒரே மாதிரியான டூப்ளிகேட் இன்புட் களைக் கொண்டுள்ளது எனவே அதைப் பயன்படுத்தி நீங்கள் B இல் r1 இன் ஒரு ப்ரொஜெக்க்ஷன் வரையறுக்க முடியும் இது நிச்சயமாக B ஐ நீங்கள் ப்ராஜெக்ட் செய்கிறீர்கள் என்பது உங்களுக்குத் தரும் எனவே இது உங்களுக்கு A ஐ மட்டுமே தரும் எனவே இந்த முடிவு உங்களுக்கு பல செட் ஆக இருக்கும் ஏனெனில் நீங்கள் 2 ஐப் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செய்கிறீர்கள் எனவே இந்த 6 அனைத்தும் SQL இன் காமினேஷன் ஆனால் செட் தியரி ல் பொதுவாக இதன் விளைவாக இந்த 2 டுபில்கள் மட்டுமே இருந்திருக்க வேண்டும் இப்போது பொதுவான செட் ஆபரேஷன்களை விரைவாகப் பார்ப்போம் எனவே SQL க்வரி களுடன் யூனியன் இன்டேர்சக்க்ஷன் வகையான செயல்பாடுகளை மிக எளிதாக செய்ய முடியும் எனவே 2009 ஆட்டம் சீசனில் அல்லது 2010 ஸ்ப்ரிங் சீசனில் நடந்த அனைத்து கோர்ஸ் களையும் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நிச்சயமாக க்வரி ன் முதல் பகுதி எளிது இது இயங்கும் அனைத்து கோர்ஸ் களையும் உங்களுக்கு வழங்கும் எனவே நீங்கள் course id யை பிரிவில் இருந்து எடுக்கிறீர்கள் நிச்சயமாக இன்பர்மேஷன் வழங்கப்படுகிறது மேலும் நீங்கள் 2 நிபந்தனைகளை வைக்கிறீர்கள் அவை உண்மையில் இந்த கோர்ஸ் கள் 2009 ஆட்டம் சீசனில் ரன்னாகும் என்று கூறுகின்றன ஆகவே இது 2010 ஆம் ஆண்டு ஸ்ப்ரிங் சீசனில் ரன்னாகும் கோர்ஸ் கள் என்று இரண்டாவது க்வரி கூறுகிறது நீங்கள் தேடுவதைப் பற்றிய அறிக்கையில் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் உள்ளது எனவே நீங்கள் ஒரு யூனியன்செய்கிறீர்கள் யூனியன்மற்றொரு முக்கிய சொல் எனவே இது course id ஆட்ரிபூட்ஸ் க்கான ஒரே ஒரு ஆட்ரிபூட்ஸ் என்ற ரிலேஷன் உங்களுக்கு வழங்கும் இது முதல் மற்றும் இரண்டாவது க்வரி இருந்து ரெக்கார்ட் களைக் கொண்டுள்ளது இதேபோல் 2009 ஆட்டம் காலத்திலும் 2010 ஸ்ப்ரிங் காலத்திலும் இரண்டையும் இன்டேர்சக்க்ஷன் பயன்படுத்துவதன் மூலம் ரன்னாகும் கோர்ஸ் களை நீங்கள் காணலாம் இது முதல் மற்றும் இரண்டாவது க்வரி முடிவின் இன்டெர்செக்ஷன் கொடுக்கும் 2009 ஆம் ஆண்டின் ஆட்டம் சீசனிலும் ஆனால் 2010 இல் அல்ல கோர்ஸ் களைக் கண்டுபிடிப்பதன் மூலம் நீங்கள் டிஃபரென்ஸ் செட் டிஃபரென்ஸ் செய்யலாம் எனவே இதன் அர்த்தம் என்னவென்றால் இரண்டாவது க்வரி ன் முடிவுகளிலிருந்து முதல் க்வரி ன் முடிவு ரெட்டியூஸ் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் எனவே 2009 ஆட்டம் காலத்திலும் ஓடியது பின்னர் 2010 ஸ்ப்ரிங் சீசனில் மீண்டும் ரன்னானவை அகற்றப்படும் எனவே அது அகஸ்ப்ட் முக்கிய சொல் மூலம் செய்யப்படுகிறது இது போன்ற செட் ஆபரேஷன் நீங்கள் செய்யலாம் எனவே மீண்டும் 2 ஐப் போன்ற ரிலேஷன் பற்றி சிந்திக்க ரீநேம் பயன்படுத்துகிறோம் பின்னர் டி ரிலேஷன்ல் இருந்து நீங்கள் ரிலேஷன்எஸ் ஐப் பார்க்க முயற்சிக்கிறீர்கள் மற்றும் சம்பளங்கள் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் அவை அதைவிட சிறியவை நிச்சயமாக எது வெளிவருகின்றன மிகப்பெரியது அல்ல ஏனென்றால் நிச்சயமாக மிகப்பெரியது இந்த குறிப்பிட்ட நிலையை பூர்த்தி செய்யாது ஏனென்றால் அது தன்னுடன் ஒப்பிடப்படும் நீங்கள் அனைத்து இன்ஸ்டிரக்டர்களின் செலரி யும் காணலாம் பின்னர் நீங்கள் லர்ஜெஸ்ட் செலரி காணலாம் எனவே இது எல்லா சாளரிகளும் மிகப்பெரியதை விட குறைவாக உள்ளது இது மிகப்பெரியது உட்பட அனைத்து சாளரிகளும் ஆகும் எனவே என்ன நடக்கிறது நீங்கள் இதை அனைத்து சாளரி களிலிருந்தும் கழித்தால் நீங்கள் சாளரி ஐ அகற்றினால் இயற்கையாகவே மிகப்பெரியதாக இல்லாதது நீங்கள் பெறுவது மிகப்பெரிய சாளரி எனவே மிகப் பெரிய சாளரி கண்டுபிடிப்பதற்கான ஒரு சுவாரஸ்யமான வழி இது பின்னர் பல வழிகள் குறிப்பாக ஒட்டுமொத்த செயல்பாட்டின் பயன்பாடு இருக்கக்கூடும் இது இந்த கணக்கீடுகளைச் சுலபமாக்குகிறது ஆனால் இவை செட் தியரிட்டிக் ஆபரேஷன் களைப் பயன்படுத்துவதற்கான பொதுவான வழிகள் செட் ஆபரேஷன் எனவே அவற்றில் 3 யூனியன் இன்டேர்சக்க்ஷன் மற்றும் எக்ஸ்செப்ட் இந்த செயல்பாடுகள் செட் தியரிட்டிக் ல் அமைக்கப்பட்டிருப்பதைக் கண்டோம் எனவே அவை ஒவ்வொன்றும் தானாகவே டூப்ளிகேட்டை நீக்கும் SQL இயல்பாகவே என்ன செய்கிறது டூப்ளிகேட்டை களை அனுமதிக்கிறது ஆனால் செட் ஆபரேஷன் டூப்ளிகேட்டை களை அகற்றும் ஏனெனில் அவை செயல்பாடுகளை அமைக்கின்றன எனவே நீங்கள் SQL வகை விரும்பினால் டூப்ளிகேட்டை பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் இந்த செட் ஆபரேஷன் களின் பல செட் வெர்ஷன் நீங்கள் வைத்திருக்கலாம் அவை அனைத்தும் யூனியன் ஆல் இண்டெர்ஸ்க்ட் ஆல் எக்ஸ்செப்ட் ஆல் என்று அழைக்கப்படுகின்றன இயற்கையாகவே நீங்கள் இந்தச் செயல்களைச் செய்தால் இங்கே டுபில்களின் எண்ணிக்கையின் எளிய பார்முலா உள்ளது இது வெவ்வேறு கேஸ்களில் கணக்கிடப்படும் இவை சரியான எண்கள் என்பதை நீங்கள் படித்து நம்பலாம் பூஜ்ய மதிப்புகளைப் பற்றி நாங்கள் பேசிய சிகிச்சைக்குச் செல்வோம் ஒரு ரிலேஷன்ல் சில ரெக்கார்ட் களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்ரிபூட்ஸ் இருக்கக்கூடும் என்று நாங்கள் கூறினோம் அங்கு மதிப்பு தெரியவில்லை நாங்கள் நல் என்று ஒரு ஒதுக்கிடத்தை வைக்கிறோம் எனவே இந்த க்வரி செயல்பாடுகளைச் செய்வதன் மூலம் அந்த நல் மதிப்பின் விளைவு என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே நல்அறியப்படாத மதிப்பைக் குறிக்கிறது எனவே நான் 5 பிளஸ் நல் செய்தால் இயற்கையாகவே இதன் விளைவு நல் எனவே நான் அறியப்படாத அளவை 5 க்குச் சேர்க்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் எனவே இதன் விளைவு என்னவென்று தெரியவில்லை எனவே ஒரு எண்ணுக்கு நல் சேர்ப்பதற்கான அடிப்படை சொற்பொருள் இதுதான் எனவே குறிப்பாக ஒரு ஃபீல்ட் ஒரு ரெக்கார்ட் க்கு நல் ஆக இருந்தால் சரிபார்க்க முடியும் அது "இஸ் நல்" என்ற ப்ரெடிகேட் ல் செய்யப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட க்வரி ல் அனைத்து இன்ஸ்டிரக்டர்களையும் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் யாருடைய சம்பளம் நல் என்று தெரியவில்லை எனவே இது ஒரு ப்ரெடிகேட் எனவே ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்ட் க்கு சம்பளம் நல் இது உண்மையாகிவிடும் அது முடிவில் சேர்க்கப்படும் ஆனால் அதற்கான அனைத்து ரெக்கார்ட் களுக்கும் சம்பளத்திற்கு சில மதிப்பு உள்ளது எனவே சம்பளம் அறியப்படுகிறது அது நல் அல்ல அவை முடிவில் சேர்க்கப்படாது எனவே நல் அடிப்படை உண்மை மதிப்புகளுடன் இணைந்திருப்பதால் எங்கள் அடிப்படை ப்ரெடிகேட் லாஜிக் 2 மதிப்புகள் ட்ரூ ஆர் பால்ஸ் என்று எங்களுக்குத் தெரியும் ஆனால் இப்போது உங்களிடம் தெரியாத மூன்றாவது மதிப்பு உள்ளது அதாவது ஒரு கணிப்பின் மதிப்பு உங்களுக்குத் தெரியாது எனவே இது ட்ரூ ஆர் பால்ஸ் மதிப்புகளுடன் எவ்வாறு இயங்குகிறது நீங்கள் எந்த வகையிலும் ஒரு நல் டன் ஒப்பிடுகிறீர்களானால் நீங்கள் இயல்பாகவே இதன் விளைவாக தெரியவில்லை எனவே இது ஒரு நல் தருகிறது உதாரணமாக நீங்கள் ஏதேனும் இணைப்புகளைச் செய்கிறீர்கள் என்றால் நல் ஆகவோ அல்லது உண்மையாகவோ இருந்தால் இதன் விளைவாக உண்மையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்தவொரு கம்பனென்ட்களும் உண்மையாக இருந்தால் அதன் விளைவாக உண்மை இருக்கும் எனவே இங்கே நீங்கள் அறியப்படாதது எது என்பதை நீங்கள் அறியத் தேவையில்லை ஆனால் அது உண்மை என்று நீங்கள் கூறலாம் ஆனால் நீங்கள் செய்தால் அல்லது பால்ஸ் அல்லது அன்நோன் வால்யூ ஆக இருந்தால் இரண்டாவது வரிசை அல்லது பால்ஸ்டன் தெரியாதது இதைச் செய்தால் இயற்கையாகவே இது தெரியவில்லை ஏனெனில் இது பால்ஸ் என்பதால் அன்நோன் வால்யூ உண்மையாக இருந்தால் மட்டுமே முடிவு உண்மையாகவும் அறியப்படாத மதிப்பு பால்ஸ் இருந்தால் முடிவு பால்ஸ் ஆகவும் இருக்கும் அந்த அன்நோன் வால்யூ என்னவென்று உங்களுக்குத் தெரியாது எனவே உங்களிடம் முடிவு இருப்பதாக தெரியவில்லை எனவே நீங்கள் சரிபார்க்கக்கூடிய அதே லாஜிக் பயன்படுத்தி தயவுசெய்து சரிபார்க்கவும் ஆஃப்லைனில் சரிபார்க்கும்படி கேட்கிறேன் தயவுசெய்து சரிபார்க்கவும் அறியப்படாத ட்ரூ ஆர் பால்ஸ் ன் இந்த காமினேஷன் அனைத்தும் செல்லுபடியாகும் எனவே பி ஒரு ப்ரெடிகேட் என அறியப்படாவிட்டால் பி தெரியாவிட்டால் ட்ரூ என மதிப்பிடும் இப்போது நாங்கள் ஒட்டுமொத்த ஆபரேஷன் களுக்கு வருகிறோம் அவை வசதிக்காகப் பயன்படுத்தக்கூடிய பல மொத்த ஆபரேஷன் உள்ளன இவை பொதுவான மாதங்கள் அவை பல தொகுப்பு மதிப்புகளில் இயங்குகின்றன இயற்கையாகவே மொத்த ஆபரேஷன் ஒரு குறிப்பிட்ட காலம்ன்ல் செயல்பட முயற்சிக்கின்றன உதாரணமாக ஒரு மதிப்பைத் திருப்பி விடுங்கள் சராசரி என்பது ஒரு குறிப்பிட்ட காலம்ன்யின் மதிப்புகளின் சராசரியைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் என்பதாகும் எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு எனவே கணினி அறிவியல் டிபார்ட்மென்ட் யில் இன்ஸ்டிரக்டர்களின் சராசரி சம்பளத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே இயற்கையாகவே நீங்கள் வெளியிடுவது ஆவேரேஜ் சாலரி எனவே இந்த வெளியீட்டு ரிலேஷன் க்கு ஒரு பண்பு இருக்கும் இது ஆவேரேஜ் சாலரி மற்றும் ஆவேரேஜ் சாலரி என்பது ஒரு அளவு மட்டுமே அது ஒன்று மட்டுமே இருக்கும் இங்கே நான் இந்த மொத்த செயல்பாட்டு சராசரியைப் பயன்படுத்தினேன் எனவே ஆட்ரிபூட்ஸ் சம்பளத்தில் நீங்கள் சராசரியாகச் செய்கிறீர்கள் என்றும் அந்த ஆட்ரிபூட்ஸ் எங்கிருந்து கிடைக்கும் அது உங்களிடமிருந்து டேபிள் இன்ஸ்டிரக்டர்களிடமிருந்து பெறுகிறது என்றும் பின்னர் அனைத்து இன்ஸ்டிரக்டர்களின் சம்பளத்தின் சராசரியைக் கண்டுபிடிக்க நாங்கள் ஆர்வம் காட்டவில்லை என்றும் கூறுகிறோம் கணினி அறிவியலில் பணிபுரியும் இன்ஸ்டிரக்டர்களின் சராசரி சம்பளத்தைக் கண்டுபிடிக்க நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் எனவே நீங்கள் இந்த கிளாஸ் பிரிவை வைக்கிறீர்கள் எனவே கம்பியூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மென்ட் யில் பயிற்றுனர்களின் சராசரி சம்பளத்தை நீங்கள் கண்டுபிடிப்பதை இது உறுதி செய்யும் எனவே இந்த செமஸ்டரில் ஒரு பாடத்தை கற்பிக்கும் மொத்த பயிற்றுநர்களின் எண்ணிக்கையை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இதேபோல் நீங்கள் மற்ற மொத்த செயல்பாடுகளையும் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் முதலில் எங்கே விதிமுறைகளை வைத்தீர்கள் இயற்கையாகவே நீங்கள் இந்த தகவலை எங்கே கண்டுபிடிப்பீர்கள் என்பதை நீங்கள் டீச்சர்ஸ்களிடம் காணலாம் டீச்சர்ஸ் என்பது எந்த இன்ஸ்டிரக்டர் எந்த பாடத்தை கற்பிக்கிறார் என்பதை உங்களுக்குக் கூறும் ரிலேஷன் எனவே அது வருகிறது பின்னர் ஸ்ப்ரிங் 2010 செமஸ்டரில் ஒரு பாடத்தை கற்பிப்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும் எனவே பிரிவு குறிப்பிடும் இடத்தில் செமஸ்டர் ஸ்ப்ரிங் மற்றும் ஆண்டு 2010 ஆகும் எனவே இது உங்களுக்கு எல்லா ரெக்கார்ட் களையும் தரும் இது சில இன்ஸ்டிரக்டர்கள் 2010 செமஸ்டரில் ஸ்ப்ரிங் சீசனில் பாடத்தை கற்பிக்கிறார்கள் என்பதைக் காட்டுகிறது இப்போது இயற்கையாகவே பல இருக்கலாம் ஒரே இன்ஸ்டிரக்டர் பல முறை நடத்தக்கூடும் ஏனென்றால் ஒரு இன்ஸ்டிரக்டர் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களை கற்பிப்பார் எனவே நீங்கள் இங்கே உள்ள இன்ஸ்டிரக்டரை உருவாக்குகிறீர்கள் அதை நீங்கள் தனித்துவமாக்குகிறீர்கள் எனவே நீங்கள் அந்த இன்ஸ்டிரக்டர் மட்டுமே பெறுவீர்கள் ஒரு கோர்ஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களை கற்பிக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டிரக்டரும் இந்த மொத்த பட்டியலில் ஒரு முறை மட்டுமே இடம்பெறுவார்கள் பின்னர் நீங்கள் அதை எண்ணலாம் அக்ரிகேஷன் செயல்பாடு பயன்படுத்தவும் ஆகவே 2010 ஸ்ப்ரிங் சீசனில் எத்தனை இன்ஸ்டிரக்டர் சில பாடத்திட்டங்களை கற்பிக்கிறார்கள் என்பதை இது உங்களுக்குத் தெரிவிக்கும் இந்த டிஸ்டின்க்ட வார்த்தையை தனித்தனியாகப் பயன்படுத்துவது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் நீங்கள் அதைப் பயன்படுத்தாவிட்டால் நீங்கள் இறுதியில் கண்டுபிடிப்பதெல்லாம் இன்ஸ்டிரக்டர் எண்ணிக்கை அல்ல 2010 ஆம் ஆண்டு ஸ்ப்ரிங் சீசனில் வழங்கப்படும் படிப்புகளின் எண்ணிக்கையை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் ஏனெனில் ஒரே இன்ஸ்டிரக்டர் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களை கற்பிக்கக்கூடும் நீங்கள் டூப்பிள்களின் எண்ணிக்கையை எண்ண விரும்பினால் நீங்கள் கவுண்ட் ஆன் ஸ்டார்count on செய்யலாம் ஏனெனில் ஸ்டார் என்றால் எல்லா ஆட்ரிபூட்ஸ் களும் எனவே நிச்சயமாக எண்ணிக்கையை நாங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் நிச்சயமாக கோர்ஸ் ல் பயன்படுத்துங்கள் எனவே ஒவ்வொரு டிபார்ட்மென்ட் யிலும் பயிற்றுனர்களின் சராசரி சம்பளத்தின் கணக்கீட்டை இது காட்டுகிறது எனவே இப்போது நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பது முன்பு நீங்கள் ஒரு டிபார்ட்மென்ட் யில் சராசரி சம்பளத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறீர்கள் இப்போது நான் விரும்பும் ஒவ்வொரு டிபார்ட்மென்ட் க்கும் அனைத்து டிபார்ட்மென்ட் களுக்கும் வேண்டும் எனவே இப்போது என் முடிவு ஒரு ரோ அல்ல அது ஒரு வால்யூ அல்ல அது ஒரு ஜோடி நான் அந்த டிபார்ட்மென்ட் யையும் அந்தத் டிபார்ட்மென்ட் யில் சராசரி சம்பளத்தையும் காட்டுகிறேன் எனவே இதுதான் நான் காண விரும்புகிறேன் இதுதான் என்னிடம் உள்ளது எனவே இயற்கையாகவே இன்பர்மேஷன் இன்ஸ்டிரக்டரிடமிருந்து வருகிறது அதாவது நான் விரும்புவது ஒரு டிபார்ட்மென்ட் பெயர் மற்றும் ஆவேரேஜ் சாலரி மற்றும் அதற்கு ஒரு நல்ல பெயரை கொடுக்க விரும்புகிறேன் avg salary எனவே நான் மறுபெயரிட்டுள்ளேன் எனவே நான் இங்கே avg salary ஐப் பெறுகிறேன் ஆனால் பின்னர் நான் விரும்புவது என்னவென்றால் இந்த முழு டிபார்ட்மென்ட் களிலும் சராசரி d1 ஐ நான் விரும்பவில்லை தனி சராசரி இங்கே செய்யப்பட வேண்டும் இதைச் செய்ய வேண்டும் எனவே இவை டிபார்ட்மென்ட் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை நீங்கள் பார்க்க முடியும் இந்த குறிப்பிட்ட ரிலேஷன் டிபார்ட்மென்ட் பெயருக்கு ஏற்ப வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது எனவே ரெக்கார்ட் களின் சில சப் க்ரூப் க்களில் ஒரு ஒட்டுமொத்த ஆபரேஷன் பயன்படுத்த நான் செய்ய விரும்பினால் நான் இந்த குறிப்பிட்ட பிரிவை க்ரூப் பை ஐப் பயன்படுத்துகிறேன் மேலும் ஒரு ஃபீல்ட் ன் பெயரைப் பயன்படுத்துகிறேன் எனவே இந்த டிபார்ட்மென்ட் ன் பெயரில் க்ரூப் பை ஃபீல்ட் ல் உள்ள மதிப்புகள் ஒரே மாதிரியாக இருந்தால் அந்த ரெக்கார்ட் கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு அந்த ரெக்கார்ட் களுக்கு மேல் மற்றும் சராசரி கணக்கிடப்படுகிறது எனவே இந்த ரெக்கார்ட் களின் அடிப்படையில் கணக்கிடப்பட்ட சராசரி இங்கே வைக்கப்பட்டுள்ளது இந்த ரெக்கார்ட் களின் அடிப்படையில் கணக்கிடப்படும் சராசரி இங்கே வைக்கப்பட்டுள்ளது ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டுமே உள்ளது எனவே சராசரியாக கணக்கிடப்பட்ட சராசரி இங்கே வைக்கப்பட்டுள்ளது எனவே க்ரூப் பை என்பது அக்ரிகேஷன் செயல்பாடுகளுடன் மிகவும் பயனுள்ள அம்சமாகும் மேலும் இது சில பண்புகளின் அடிப்படையில் தகவல்களை கிளப் செய்ய அனுமதிக்கிறது பின்னர் வேறு சில டிபார்ட்மென்ட் யில் அக்ரிகேஷன் கணக்கிடுகிறது நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் க்ரூப் பை செய்ய வேண்டும் மற்றும் முடிவு ஐடி முடிவு டேபிள் யை உருவாக்க வேண்டும் உங்கள் முடிவு டேபிள் ஆட்ரிபூட்ஸ் அனைத்தும் க்ரூப் பை இல் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் இது மொத்த ஆபரேஷன் அல்ல எனவே இங்கே ஐடி பயன்படுத்தப்படவில்லை எனவே இது SQL ஆதரிக்கும் ஒரு க்வரி அல்ல உங்கள் முடிவை மேலும் செம்மைப்படுத்தலாம் இது அனைத்து டிபார்ட்மென்ட் களின் பைன் பெயர்கள் மற்றும் ஆவேரேஜ் சாலரி நீங்கள் ஏற்கனவே செய்துள்ளீர்கள் இப்போது நீங்கள் தகுதி பெறுகிறீர்கள் ஏனெனில் அதன் ஆவேரேஜ் சாலரி 42000 ஐ விட அதிகமாக உள்ளது ஆகவே எங்களிடம் உள்ள எல்லாவற்றையும் விட எடுத்துக்காட்டாக இங்கே பார்த்தால் இந்த இசைத் டிபார்ட்மென்ட் யில் ஆவேரேஜ் சாலரி 42000 க்கும் குறைவாக உள்ளது எனவே நீங்கள் விரும்பவில்லை இதன் விளைவாக ஆவேரேஜ் சாலரி 42000 ஐ விட அதிகமாக உள்ளது அதற்கான வழி ஆவேரேஜ் சாலரி 42000 ஐ விட அதிகமாக உள்ளது என்று அவர்கள் கூறும் மற்றொரு விதிமுறையைச் சேர்ப்பதுதான் எனவே நீங்கள் மற்றொரு கணிப்பைச் சேர்க்கிறீர்கள் உண்மையில் மொத்த மதிப்புக்கு தகுதி பெறுகிறது இப்போது ஹேவிங் பிரிவு உண்மையில் க்ரூப் பை உடன் பொருந்தும் ஏனெனில் இயற்கையாகவே ஹேவிங் என்பது குழுவோடு தொடர்புடையது எனவே க்ரூப்பிங் நிகழ்ந்தவுடன் க்ரூப் உருவாகியுள்ளன பின்னர் ஹேவிங் பிரிவு மதிப்பீடு செய்யப்படும் இதற்கு நேர்மாறாக ஒரு விதிமுறையும் ஒரு ப்ரெடிகேட் கொண்டுள்ளது ஆனால் க்ரூப்க்களை உருவாக்கும் முன் விதிமுறை வேர் கிளாஸ் பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த குறிப்பை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ரெக்கார்ட் களைத் தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு விதி உங்களிடம் இருந்தால் அது முதலில் பொருந்தும் பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ரெக்கார்ட் களில் க்ரூப் நடக்கும்க்ரூப்பிங் நடந்தவுடன் மொத்த செயல்பாடு மதிப்பீடு செய்யும் மற்றும் ஹேவிங் பிரிவு மதிப்பீடு செய்யப்படும் ஹேவிங் பிரிவின் ப்ரெடிகேட் மதிப்பீடு செய்யப்படும் நிச்சயமாக அக்ரிகேஷன் அடிப்படையில் நல் மதிப்புகள் இருந்தால் என்ன நடக்கும் என்ற கேள்வி உள்ளது எனவே பொதுவான ஸ்ட்ராட்டஜி என்னவென்றால் நீங்கள் அக்ரிகேஷன் செய்யும்போதெல்லாம் நல் மதிப்புகள் அனைத்தும் புறக்கணிக்கப்படும் எனவே அந்த ஃபீல்ட் ல் பூஜ்யம் இல்லாத மதிப்பு இல்லை என்றால் அதாவது எல்லா மதிப்புகளும் நல் ஆக இருந்தால் முடிவு நல் இல்லையெனில் நல் மதிப்புகளை புறக்கணிப்பதன் மூலம் முடிவு கணக்கிடப்படுகிறது எனவே இவை நிச்சயமாக உங்களிடம் உள்ளன நீங்கள் எண்ணினால் சேகரிப்பில் நல் மதிப்புகள் மட்டுமே இருந்தால் எண்ணிக்கை உங்களுக்கு 0 ஐத் தரும் ஆனால் மற்ற எல்லா அக்ரிகேஷன் உங்களுக்கு வெறுமனே நல் தரும் எனவே சுருக்கமாக கடைசி விரிவுரையில் க்வரி கட்டமைப்பின் அடிப்படை புரிதலைத் தொடங்கினோம் இப்போது இன்னும் சில கூடுதல் செயல்பாடுகளுடன் அமைக்கப்பட்ட தியரிட்டிக் செயல்பாடுகளை நாங்கள் புரிந்துகொண்டுள்ளோம் மிக முக்கியமாக நல் மதிப்புகள் மற்றும் அக்ரிகேஷன் செயல்பாடுகளின் ட்ரீட்மெண்ட் யை நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம் குறிப்பாக ஒரு SQL க்வரி ன் படி க்ரூப் பை மற்றும் ஹேவிங் உட்பிரிவுகள் மற்றும் நல் மதிப்புகள் மற்றும் அக்ரிகேஷன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என அறிந்தோம்